கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இணைய புரோட்டோகால் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே ஐபிவி 4 அட்ரஸிங் திட்டங்களை விரிவாகப் பார்க்கிறோம் எனவே இப்போது ஐபிவி 4 ஐப் பயன்படுத்தி ஐபிவி 4 அட்ரஸிங் மற்றும் நெட்வொர்க் லேயர் புரோட்டோகால் ஆகியவற்றில் ஒரு குறிப்பிட்ட சிக்கல்களைப் பார்ப்போம் தற்போதைய இணையத்தில் அந்த சிக்கலை நாம் உண்மையில் எவ்வாறு தணிப்பது என்பது பற்றிய சாத்தியமான தீர்வைப் பார்ப்போம் எனவே இன்று நாம் விவாதிக்கப் போகும் கருத்து இது நெட்வொர்க் அட்ரஸிங் மொழிபெயர்ப்பு அல்லது NAT என அழைக்கப்படுகிறது இது உண்மையில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு கருத்தாகும் இது இப்போது கிட்டத்தட்ட அனைத்து நிறுவன நெட்வொர்க்குகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது எனவே ஐபிவி 4 அட்ரஸிங்யுடன் உள்ள சிக்கல் என்னவென்றால் நம்மிடம் உள்ள ஐபிவி 4 அட்ரஸிங்யின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே அங்குள்ள அட்ரஸிங் இடத்தைப் பார்த்தால் எனவே இந்த அட்ரஸிங் இடம் முதன்மையாக கிளாஸ்ஏ கிளாஸ்பி கிளாஸ்சி ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இந்த 3 செட் ஐபி அட்ரஸிங் களின் 3 கிளாஸ்கள் பின்னர் கிளாஸ்டி ஐபி அட்ரஸிங் பல வார்ப்பு தரவு பரிமாற்றத்திற்காகவும் கிளாஸ்ஈ ஐபி அட்ரஸிங் ஒதுக்கப்பட்ட வகைக்காகவும் உள்ளது எனவே எங்கள் பொது இணைய தரவு பரிமாற்றத்திற்கு இந்த கிளாஸ்E ஐபி அட்ரஸிங் யை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை அதேசமயம் இன்றைய இணைய மல்டிகாஸ்டில் மல்டிகாஸ்ட் தரவு விநியோகத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ளதால் கிளாஸ்டி தரவு அட்ரஸிங் உண்மையில் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது இது தரவு பரிமாற்றத்திற்கு பரவலாக பயன்படுத்தப்படவில்லை எனவே மல்டி காஸ்ட் தரவு விநியோகத்திற்காக ஒதுக்கப்பட்ட அட்ரஸிங் இடம் சாதாரண தரவு பரிமாற்றத்திற்கு நாம் அதைப் பயன்படுத்த முடியாது ஆனால் அது உண்மையில் வீணடிக்கப்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படாமல் உள்ளது எனவே இந்த கிளாஸ்A கிளாஸ்B மற்றும் கிளாஸ்A கிளாஸ்A கிளாஸ்B B அல்லது கிளாஸ்C அட்ரஸிங்யிலிருந்து 3 கிளாஸ்அட்ரஸிங் 3 கிளாஸ்அட்ரஸிங் நாங்கள் அட்ரஸிங்யை நன்றாக ஒதுக்க வேண்டும் நாம் அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும் பல கிளாஸ்களை ஒன்றிணைக்க அல்லது ஒரு வகுப்பை பல சப்நெட்களாக உடைக்க கிளாஸ்இல்லாத அட்ரஸிங் அல்லது சிஐடிஆர் என்ற கருத்தை நாம் பயன்படுத்தலாம் பின்னர் அட்ரஸிங் இடத்தை தனிப்பட்ட சப்நெட்டுகளுக்கு ஒதுக்கலாம் ஐபி அட்ரஸிங் 32 பிட் என்றாலும் கிளாஸ்ஏ கிளாஸ்பி மற்றும் கிளாஸ்சி ஆகியவற்றை இணைப்பதற்கான எங்களிடம் உள்ள மொத்த அட்ரஸிங்களின் எண்ணிக்கையைப் பற்றி நீங்கள் நினைத்தால் நாங்கள் அதிகாரத்திற்கு 2 ஐப் பெறவில்லை 32 வெவ்வேறு எண்ணிக்கையிலான அட்ரஸிங்கள் நாங்கள் கிளாஸ்A கிளாஸ்B கிளாஸ்C ஐ மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த 3 கிளாஸ்களுக்குள் இந்த ஒளிபரப்பு அட்ரஸிங்கள் உள்ளன பின்னர் இந்த பிணைய அட்ரஸிங்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட கிளாஸ்A கிளாஸ்B அல்லது கிளாஸ்C நெட்வொர்க்குக்கும் ஒரு ஹோஸ்டுக்கு ஒதுக்க அந்த பரந்த வார்ப்பு அட்ரஸிங் மற்றும் பிணைய அட்ரஸிங்யை எங்களால் பயன்படுத்த முடியாது எனவே இது இணையத்தில் எங்களிடம் உள்ள அட்ரஸிங்களின் எண்ணிக்கையை மேலும் கட்டுப்படுத்துகிறது இந்த வரம்பைக் கொண்டு இப்போது ஐபி அட்ரஸிங் தேவைப்படும் ஒரு நாளின் சாதனங்களின் எண்ணிக்கையைப் பற்றி நீங்கள் நினைத்தால் அது கணிசமாக அதிகரிக்கிறது எனவே ஐபி முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து சில நூறு மடங்கு அதிகரித்துள்ளது எனவே எங்களுக்கு உண்மையில் தேவைப்படும் பல ஐபி அட்ரஸிங் களைப் பற்றி நீங்கள் நினைத்தால் மீண்டும் நம்மிடம் உள்ள சாதனங்களின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்காது இப்போதெல்லாம் நம்மிடம் உள்ள பல சாதனங்கள் அவற்றில் பல பிணைய இடைமுகங்கள் உள்ளன உண்மையில் ஒவ்வொரு தனிப்பட்ட இடைமுகங்களுக்கும் ஒரு ஐபி அட்ரஸிங் தேவைப்படுகிறது இதன் காரணமாக கிடைக்கக்கூடிய அட்ரஸிங் இடத்திலிருந்து மேலும் பல ஐபி அட்ரஸிங் கள் நமக்கு மீண்டும் தேவைப்படுகின்றன எனவே ஐபிவி 4 அட்ரஸிங்த் திட்டத்தின் முக்கிய சிக்கல் இதுதான் நம்மிடம் உள்ள அட்ரஸிங் இடத்தின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது நம்மிடம் உள்ள நெட்வொர்க்கிங் கருவிகளான சாதனங்களின் எண்ணிக்கை அவை அதிவேகமாக அதிகரித்து வருகின்றன மேலும் அதிக எண்ணிக்கையிலான அட்ரஸிங்கள் அவை கிளாஸ்டி அல்லது கிளாஸ்ஈ ஐபி அட்ரஸிங் களைப் போல வீணடிக்கப்படுகின்றன அல்லது பயன்படுத்தப்படாமல் உள்ளன எனவே சாத்தியமான தீர்வு என்ன எனவே ஒரு சாத்தியமான தீர்வு என்னவென்றால் அட்ரஸிங்யை மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றினால் எனவே மறுபயன்பாட்டை ஆதரிப்பதற்காக ஐபி அட்ரஸிங் கள் உருவாக்கப்படவில்லை ஏனெனில் ஒவ்வொரு தனிப்பட்ட சாதனம் அல்லது பிணைய இடைமுக அட்டையுடன் கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நெட்வொர்க்கிங் சாதனங்களும் பிணையத்தில் தனித்துவமாக அடையாளம் காணப்பட வேண்டும் இப்போது இந்த மறுபயன்பாட்டை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்ற கேள்வி வருகிறது இங்கேயும் நம்முடைய சாதாரண நாளிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு இந்த கருத்தை பயன்படுத்துகிறோம் எனது பெயர் சந்தீப் சக்ரவர்த்தி என்று சொல்லுங்கள் உலகில் நான் மட்டுமே சந்தீப் சக்ரவர்த்தி என்ற பெயரைக் கொண்டிருக்கிறேன் என்று தேவையில்லை எனவே நாங்கள் தபால் அஞ்சலை அனுப்பும்போதெல்லாம் இரண்டு நபர்களை எவ்வாறு வேறுபடுத்துவது எனவே அந்த குறிப்பிட்ட சந்தீப் சக்ரவர்த்தியின் இருப்பிடம் என்ன என்பது ஐ டி காரக்பூருக்குள் இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் ஒரு இடத்திற்குள் ஐ டி xyz என்று சொல்லுகிறதா என்பதைக் காண்கிறோம் எனவே கரக்பூரின் ஐ யில் சந்தீப் சக்ரபர்த்திக்கு அஞ்சல் அஞ்சலை அனுப்ப விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் டி கரக்பூருக்குள் சந்தீப் சக்ரவர்த்தி அல்லது ஐ டி xyz க்குள் சந்தீப் சக்ரவர்த்தி என்று நான் பயன்படுத்த வேண்டும் அல்லது உரையாற்ற வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இரு நபர்களிடையே தெளிவற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் மீண்டும் ஐ டி கரக்பூருக்குள் இரண்டு சந்தீப் சக்ரபர்த்தி இருக்க முடியும் பின்னர் நாங்கள் விரும்புகிறோம் அல்லது திணைக்களத்தின் அடிப்படையில் நாம் தெளிவற்றதாக இருப்போம் மேலும் அந்த துறையில் இரண்டு சந்தீப் சக்ரவர்த்தி கூட இருக்கிறார்கள் அது எப்படி செய்ய முடியும் என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் சில மட்டங்களில் எங்களுக்கு தனித்துவம் தேவை எனவே ஒரு நிறுவனத்திற்குள்ளேயே அல்லது ஒரு நிறுவனத்திற்குள் நாம் என்ன செய்ய முடியும் என்பது நாம் பயன்படுத்தும் பெயர் அல்லது நாங்கள் பயன்படுத்தும் உள்ளூர் அட்ரஸிங்கள் அட்ரஸிங்கள் மீண்டும் பயன்படுத்தப்படலாம் எனவே இதேபோன்ற கொள்கையை கடன் வாங்குவதன் மூலம் ஐபி அட்ரஸிங் களுக்கு மறுபயன்பாட்டு என்ற கருத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே ஐபி அட்ரஸிங் களுக்கு இந்த மறுபயன்பாடு என்ன எனவே தனிப்பட்ட ஐபி அட்ரஸிங் கள் என நாங்கள் அழைக்கும் ஐபி அட்ரஸிங் களின் குறிப்பிட்ட தொகுதி எங்களிடம் உள்ளது இப்போது இந்த தனிப்பட்ட ஐபி அட்ரஸிங் கள் மீண்டும் பயன்படுத்தப்படலாம் எனவே தனியார் ஐபி அட்ரஸிங் களை ஐ டி காரக்பூருக்குள் தனியார் ஐபி அட்ரஸிங் களின் அதே தொகுதியில் ஐ டி பம்பாய் அல்லது ஐ டி கான்பூர் அல்லது ஐ டி ஹைதராபாத் அல்லது உலகில் உள்ள வேறு எந்த நிறுவனத்திலும் வைக்கலாம் எனவே அந்த அட்ரஸிங் ஐ டி கரக்பூர் அட்ரஸிங் அல்லது ஐ டி பம்பாய் அட்ரஸிங் அல்லது ஐ டி ஹைதராபாத் அட்ரஸிங்யில் உள்ளதா அல்லது சில ஸ்டான்போர்டு அட்ரஸிங்யைக் கூறுகிறதா என்பதைப் பார்ப்பதன் மூலம் இரண்டு அட்ரஸிங்களுக்கு இடையில் நாம் தெளிவற்றதாக இருக்க முடியும் எனவே மறுபயன்பாட்டுக்கான அந்த கருத்தை நாம் உரையாற்றும் கருத்தாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் கணினியில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த கருத்தை நீங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு சிக்கல் உள்ளது அந்த சிக்கல் என்னவென்றால் நீங்கள் அந்த பாக்கெட்டை எவ்வாறு வழிநடத்துவீர்கள் அல்லது அந்த பாக்கெட்டை அனுப்புவீர்கள் இப்போது அந்த பாக்கெட்டை இணையத்தில் அனுப்ப இறுதியில் உங்களுக்கு உலகில் தனித்துவமான அட்ரஸிங்கள் தேவை டி கரக்பூர் அல்லது ஐ டி பம்பாய் அல்லது ஐ டி டெல்லி என்பதை அடிப்படையாகக் கொண்டு விஷயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம் எனவே உங்களிடம் ஒரு அட்ரஸிங் உள்ளது இது உலகளவில் தனித்துவமானது எனவே இந்த ஐ டி கரக்பூர் இது உலகளவில் தனித்துவமானது ஐ டி பம்பாய் இது உலகளவில் தனித்துவமானது ஸ்டான்போர்ட் இது உலகளவில் தனித்துவமானது டி கரக்பூர் அல்லது ஐ டி டெல்லி அல்லது ஸ்டான்போர்டுக்கு அஞ்சலை அனுப்ப வேண்டுமா என்று நீங்கள் முதலில் தெளிவுபடுத்துகிறீர்கள் இப்போது அஞ்சல் அங்கு சென்றதும் அந்த நிறுவனத்திற்குள் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கு அது சந்தீப் சக்ரபர்த்தி அல்லது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்குள் வேறு யாராவது அனுப்புவீர்கள் எனவே எங்களுக்கு பொதுவில் கிடைக்கக்கூடிய பெயர் அல்லது பொதுவில் கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட அட்ரஸிங் மற்றும் பின்னர் அந்த அமைப்பினுள் உள்ள தனிப்பட்ட அட்ரஸிங் பற்றிய கருத்து பல இடங்களில் மீண்டும் பயன்படுத்தப்படலாம் எனவே NAT இல் பிணைய அட்ரஸிங் மொழிபெயர்ப்பில் நாம் என்ன செய்வது கிடைக்கக்கூடிய அட்ரஸிங் இடத்தை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அட்ரஸிங் மற்றும் மீண்டும் பயன்படுத்த முடியாத அட்ரஸிங் எனப் பிரிக்கிறோம் எனவே மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அட்ரஸிங் தனிப்பட்ட அட்ரஸிங் மற்றும் மறுபயன்படுத்த முடியாத அட்ரஸிங் பொது அட்ரஸிங் அவை தனித்துவமானவை மற்றும் உலகளவில் பாக்கெட்டுகளை அனுப்ப பயன்படுகின்றன இப்போது பாக்கெட்டை மாற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உள் அல்லது தனிப்பட்ட அட்ரஸிங்யை வெளிப்புறம் அல்லது பொது அட்ரஸிங்க்கு மொழிபெயர்க்க உங்களுக்கு மொழிபெயர்ப்பு வழிமுறை தேவை எனவே இது வெளிப்புற சாதனத்திலிருந்து உள் இயந்திரங்களையும் மறைக்கிறது ஏனென்றால் இப்போது வெளி மக்கள் அஞ்சல் சந்தீப் சக்ரவர்த்திக்குச் செல்கிறார்களா அல்லது அஞ்சல் ச m முக் கே கோஷுக்குப் போகிறதா என்பதைப் பார்க்க முடியவில்லை மாறாக அவர்கள் அஞ்சல் தான் பார்க்கிறார்கள் ஐ டி கரக்பூருக்குச் செல்கிறது டி கரக்பூர் இப்போது பொது அடையாளமாக மாறி வருகிறது இப்போது அது உள்ளூர் மக்களிடமோ அல்லது ஐ டி கரக்பூரின் உள்ளூர் அஞ்சல் மையத்திலோ சென்றடைந்தால் அந்த அஞ்சலை சந்தீப் சக்ரவர்த்திக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது ச m முக் கே கோஷுக்கு அனுப்பப்பட வேண்டுமா என்று அவர்கள் தெளிவாக்குகிறார்கள் எனவே இணைய அணுகலை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் சில பொது அட்ரஸிங்கள் வழியாக அதிக எண்ணிக்கையிலான பயனர்களுக்கு இணைய அணுகலை நீங்கள் அனுமதிக்க முடியும் இப்போது இங்கே மற்றொரு சுவாரஸ்யமான காரணி உள்ளது இது பொது மேப்பிங்கிற்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யும்போது உள்ளது டி கரக்பூரின் மக்கள்தொகை அல்லது ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஐ டி காரக்பூருக்குள் இருக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை பற்றி நீங்கள் சிந்தித்தால் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் இணையத்தை அணுகவில்லை சில நேரங்களில் சிலர் ஆசிரியர்கள் அணுகும் சில சமயங்களில் மாணவர்கள் அணுகலாம் அல்லது உண்மையில் இணையத்தை அணுகும் பயனர்களின் எண்ணிக்கையும் உள்ளது இப்போது அவர்களுக்காக இந்த நேரத்தில் இணையத்தை அணுகும் பயனர்கள் எனக்கு ஒரு ஐபி அட்ரஸிங் கள் தேவை அவர்களுக்காக மட்டும் தூங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் எனக்கு ஒரு ஐபி அட்ரஸிங் தேவையில்லை எனவே உங்களிடம் சிறிய ஐபி அட்ரஸிங் கள் இருந்தால் இந்த பொது ஐபி மூலம் நான் அவர்களுக்கு வழங்கும் இந்த தனிப்பட்ட அட்ரஸிங்க்கு இடையில் ஒரு மாறும் வரைபடத்தை உருவாக்க முடியும் அவர்கள் எழுந்து இணையத்துடன் இணைக்க முயற்சிக்கும்போதெல்லாம் பொது ஐபி ஒன்று எனவே அந்த வகையில் கணினியின் மறுபயன்பாட்டை உறுதிப்படுத்த முடியும் இப்போது நீங்கள் IPv4 அட்ரஸிங்த் தொகுதியைப் பார்த்தால் ஐபிவி 4 அட்ரஸிங் தொகுதி ஐபி அட்ரஸிங் பூலின் தனிப்பட்ட கிளாஸ்களிலிருந்து ஒரு தனிப்பட்ட அட்ரஸிங்களை வழங்குகிறது எனவே கிளாஸ்A இலிருந்து எங்களிடம் 10 புள்ளி 0 புள்ளி 0 புள்ளி 0 முதல் 10 புள்ளி 255 புள்ளி 255 புள்ளி 255 உள்ளது இது தனிப்பட்ட அட்ரஸிங் வரம்பாகும் கிளாஸ்B இலிருந்து இது 172 புள்ளி 16 புள்ளி 0 புள்ளி 0 2 172 புள்ளி 32 புள்ளி 255 புள்ளி 255 கிளாஸ்C இலிருந்து இது 192 புள்ளி 168 புள்ளி 0 புள்ளி 0 முதல் 192 புள்ளி 168 புள்ளி 255 புள்ளி 255 எனவே ஐபி அட்ரஸிங் களின் தனிப்பட்ட கிளாஸ்களிலிருந்து நீங்கள் ஐபி அட்ரஸிங் யின் ஒரு தொகுதி அல்லது ஐபி அட்ரஸிங் களின் சில தொகுதிகளை எடுத்து தனியார் ஐபி அட்ரஸிங் யாக நியமித்துள்ளீர்கள் இப்போது இது ஒரு NAT இன் அடிப்படை செயல்பாடு எனவே NAT எதுவும் இல்லை ஆனால் ஒரு சாதனம் ஒரு திசைவி அல்லது நீங்கள் அழைக்கும் நுழைவாயில் எனவே NAT இன் ஒரு தளத்தில் எங்களிடம் ஒரு தனியார் பிணையம் உள்ளது எனவே இது எனது தனிப்பட்ட நெட்வொர்க் இது எனது தனிப்பட்ட நெட்வொர்க் பின்னர் எனது பொது நெட்வொர்க் சரியானது இப்போது தனியார் நெட்வொர்க்கில் இந்த தனியார் ஐபி அட்ரஸிங் களால் அடையாளம் காணப்பட்ட பல இயந்திரங்கள் என்னிடம் உள்ளன எனவே இது தனியார் நெட்வொர்க்கில் உள்ள ஒரு உள் மெஷின் நீங்கள் இதை ஒரு ஐஐடி கேஜிபி நெட்வொர்க் என்று நினைக்கலாம் இது ஐஐடி கேஜிபி நெட்வொர்க் என்று சொல்லுங்கள் ஐஐடி கேஜிபியில் நெட்வொர்க் ஒன் மெஷின் இந்த தனியார் ஐபி அட்ரஸிங் 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 மூலம் அடையாளம் காணப்படுகிறது இப்போது இந்த மெஷின் பாக்கெட்டை வெளிப்புற இயந்திரத்திற்கு அனுப்ப விரும்பும் போதெல்லாம் இந்த மெஷின் என்று சொல்லுங்கள் இந்த இயந்திரத்தில் 13 டாட் 168 டாட் 112 டாட் 3 என்ற பொது அட்ரஸிங் உள்ளது நீங்கள் ஒரு செய்தியை அனுப்ப விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஐபி பாக்கெட்டைத் தயாரிப்பீர்கள் அந்த ஐபி பாக்கெட்டில் உங்களிடம் 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 மூல ஐபி உள்ளது இந்த இயந்திரத்தின் தனிப்பட்ட ஐபி மற்றும் இலக்கு நீங்கள் பாக்கெட்டை அனுப்ப விரும்பும் பொது ஐபி ஆகும் இப்போது இந்த தனியார் ஐபி மூலம் நீங்கள் வெளி உலகத்திற்கு ஒரு பாக்கெட்டை பொது நெட்வொர்க்கிற்கு அனுப்ப முடியாது எனவே இது NAT சாதனத்திற்கு வரும்போதெல்லாம் NAT சாதனம் என்ன செய்கிறது இது தனிப்பட்ட அட்ரஸிங்க்கும் பொது அட்ரஸிங்க்கும் இடையில் ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறது எனவே 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 இன் இந்த தனிப்பட்ட அட்ரஸிங் இது கிடைக்கக்கூடிய பொது அட்ரஸிங்க்கு 128 டாட் 143 டாட் 71 டாட் 21 என்று பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த பொது அட்ரஸிங் பொது நெட்வொர்க்கில் செல்லும் பாக்கெட்டில் வைக்கப்படுகிறது இப்போது NAT சாதனம் இந்த தனியார் ஐபியை இந்த பொது ஐபி மூலம் மாற்றி பாக்கெட்டை அனுப்புகிறது இப்போது பாக்கெட் இலக்கை அடைகிறது இலக்கு அந்த பாக்கெட்டைப் பெற்றவுடன் அது ஒரு பதிலை மீண்டும் உருவாக்குகிறது பதிலில் இந்த மூல ஐபியை பதவி ஐபி என்று வைக்கிறது இப்போது இந்த இலக்கு ஐபி இந்த 128 டாட் 143 டாட் 71 டாட் 21 உடன் இது இந்த நேட் சாதனத்துடன் தொடர்புடைய ஐபி ஆகும் எனவே இந்த சாதனம் உண்மையில் அவற்றுடன் தொடர்புடைய ஐபி அட்ரஸிங் களின் தொகுப்பைக் கொண்டுள்ளது எனவே அந்த ஐபி அட்ரஸிங் களுக்கு எந்த பாக்கெட்டும் அந்த NAT சாதனத்திற்கு வழங்கப்படும் எனவே பாக்கெட் NAT சாதனத்திற்கு வழங்கப்படுகிறது பாக்கெட் NAT சாதனத்திற்கு வரும்போது NAT சாதனம் இந்த NAT அட்டவணையை பராமரிக்கிறது அங்கு அது தனிப்பட்ட அட்ரஸிங் மற்றும் பொது அட்ரஸிங்க்கு இடையில் ஒரு மேப்பிங்கை பராமரித்து வருகிறது இப்போது அது என்ன செய்கிறது இந்த பொது அட்ரஸிங் இந்த இயந்திரத்திற்கு வழங்கியிருப்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இது மூல அட்ரஸிங்யை மாற்றுகிறது தனிப்பட்ட அட்ரஸிங்யுடன் இந்த குறிப்பிட்ட இலக்கு அட்ரஸிங் இப்போது இந்த பாக்கெட் உள் நெட்வொர்க்கிற்கு வரும்போதெல்லாம் இலக்கு அட்ரஸிங் பொது அட்ரஸிங்யிலிருந்து தொடர்புடைய தனியார் அட்ரஸிங்க்கு மாற்றப்பட்டு அந்த தனிப்பட்ட அட்ரஸிங்யுடன் பாக்கெட் இந்த இயந்திரத்திற்கு வழங்கப்படுகிறது NAT செயல்படும் வழி அது எனவே இப்போது அந்த நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு தனி இயந்திரத்திற்கும் ஒரு தனிப்பட்ட ஐபி அட்ரஸிங் இருக்கலாம் என்பதை நீங்கள் காணலாம் மேலும் பல பொது ஐபி அட்ரஸிங் உங்களுக்குத் தேவையில்லை ஏனென்றால் எல்லா இயந்திரங்களும் ஒரே நேரத்தில் இணையத்துடன் இணைக்கப்படவில்லை எனவே உங்களுக்கு ஒரு சிறிய பொது ஐபி அட்ரஸிங் கள் தேவைப்படுகின்றன ஒரே நேரத்தில் இணையத்துடன் இணைக்கப்படும் பயனர்களின் எண்ணிக்கையாக இருக்கலாம் ஒரு பயனர் கோரிக்கை NAT க்கு பாக்கெட்டை அனுப்பும்போதெல்லாம் NAT ஒரு தனியார் ஐபியிலிருந்து பொது ஐபிக்கு அட்ரஸிங் மொழிபெயர்ப்பை உருவாக்கும் அந்த தகவலை உள்ளூர் NAT அட்டவணையில் வரைபடத்தில் வைத்து பின்னர் அந்த பாக்கெட்டை வெளி உலகத்திற்கு மாற்றவும் பாக்கெட் இலக்கு இயந்திரத்தை அடையும் போதெல்லாம் அந்த பொது ஐபி அட்ரஸிங் யைப் பயன்படுத்தி இலக்கு மெஷின் உங்களுக்கு பதிலளிக்கும் மூல ஐபி இப்போது இலக்கு ஐபி ஆகிறது எனவே அந்த பாக்கெட் நெட்வொர்க்கில் பயணித்து NAT சாதனத்தை அடைகிறது NAT சாதனம் அந்த பாக்கெட்டைப் பெற்றவுடன் அது மீண்டும் NAT அட்டவணையைப் பார்த்து மேப்பிங் தலைகீழ் மேப்பிங்கைக் கூறுவது சிறந்தது எனவே தலைகீழ் மேப்பிங்கிலிருந்து இந்த குறிப்பிட்ட பொது ஐபி இந்த இயந்திரத்திற்கு தனியார் ஐபி மூலம் வழங்கப்பட்டது என்பதைக் கண்டுபிடிக்கும் இது இலக்கு ஐபி யில் மாற்றீடு செய்து உள் நெட்வொர்க்குக்கும் உள் நெட்வொர்க்குக்கும் அந்த பாக்கெட்டை இறுதி இலக்குக்கு அனுப்பும் எனவே அது முழு செயல்பாடு அல்லது NAT இன் யோசனை இப்போது NAT அமைப்பில் அவை உள் தனியார் நெட்வொர்க் மற்றும் NAT பெட்டிகளை நிர்வகிக்கின்றன NAT பெட்டிகள் எதுவும் இல்லை ஆனால் திசைவிகள் அவை பொது ஐபி அட்ரஸிங் யின் ஒரு தொகுப்பை நிர்வகிக்கின்றன வெளிச்செல்லும் இணைப்பு NAT பெட்டிகளுக்கு அவர்கள் அதன் குளத்திலிருந்து ஐபி அட்ரஸிங் யைத் தேர்ந்தெடுத்து அந்த ஐபியிலிருந்து பாக்கெட்டை அனுப்புகிறார்கள் இப்போது வரையறுக்கப்பட்ட பொது ஐபி உதவியுடன் அதிக எண்ணிக்கையிலான பயனர்களை ஆதரிப்பதைத் தவிர பல சுவாரஸ்யமான பயன்பாட்டு நிகழ்வுகளை NAT கொண்டுள்ளது ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் நீங்கள் வெவ்வேறு ISP க்கு இடையில் குடியேற விரும்பும் போதெல்லாம் இப்போது ஒரு நிறுவனம் சிறந்த நம்பகத்தன்மைக்கு பல ISP களுடன் இணைக்க முடியும் எனவே எடுத்துக்காட்டாக ஐ டி கரக்பூர் நெட்வொர்க் ERNET நெட்வொர்க்குடனும் NKN நெட்வொர்க்குடனும் இணைக்கப்பட்டுள்ளது அவற்றில் பல வெளிச்செல்லும் நெட்வொர்க் உள்ளது நாங்கள் அதை பல வீட்டு வலையமைப்பு என்று அழைக்கிறோம் இப்போது இந்த NAT இது NAT பெட்டிகளில் ஐபி அட்ரஸிங் யை மாற்றுவதன் மூலம் ISP களுக்கு இடையில் எளிதாக பரிமாறிக்கொள்ள அனுமதிக்கிறது எனவே நீங்கள் ISP ஐ மாற்றும் போதெல்லாம் உங்கள் பொது அட்ரஸிங் ஐபி அட்ரஸிங் பூல் மாற்றப்பட்டு வருகிறது ஆனால் உள் இயந்திரங்கள் ஐஐடி கரக்பூருக்குள் இருக்கும் அனைத்து இணைய உள் இயந்திரங்களுக்கும் ஐபி அட்ரஸிங் யை மீண்டும் கட்டமைக்க தேவையில்லை அவர்கள் நிலையான தனியார் ஐபி அட்ரஸிங் யைக் கொண்டுள்ளனர் மற்றும் ஒரு நுழைவாயில் போல செயல்படும் NAT பெட்டி தற்போது இணைக்கப்பட்டுள்ள தொடர்புடைய ISP அட்ரஸிங்க்கு ஒரு மேப்பிங் மட்டுமே செய்யப்படுகிறது எனவே NAT இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ISP இன் நெட்வொர்க் ஐபி பிரதிபலிக்க ஒவ்வொரு உள் அமைப்பு அட்ரஸிங்யையும் மாற்ற வேண்டும் ஆனால் இங்கே நீங்கள் NAT பெட்டி அதை கவனித்துக்கொள்வார்கள் என்று தேவையில்லை எனவே நீங்கள் உள் இயந்திரத்தில் மாற்றத்தை உருவாக்க தேவையில்லை எனவே ஆரம்பத்தில் NAT சாதனம் ISP 1 உடன் இணைக்கப்பட்டிருந்தது இது ISP 1 உடன் இணைக்கப்பட்டிருந்தபோது அந்த நேரத்தில் நீங்கள் 128 143 dot 71 dot 21 என்ற குளத்திலிருந்து அட்ரஸிங்யைக் கொடுக்கிறீர்கள் இப்போது இந்த ISP கிடைத்த தருணம் ஒரு தோல்வி அல்லது ஏதேனும் நடந்தது பின்னர் NAT சாதனம் ISP 2 உடன் இணைக்கப்படுகிறது இது 128 அட்ரஸிங் 195 புள்ளி 4 புள்ளி 120 இலிருந்து வேறு அட்ரஸிங்க் குளத்திலிருந்து அட்ரஸிங்யைக் கொடுக்கத் தொடங்குகிறது எனவே ஒரே விஷயம் என்னவென்றால் பொது அட்ரஸிங் மாற்றப்பட்டு இந்த பொது அட்ரஸிங் NAT சாதனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்திற்கு ஒதுக்கப்பட்ட 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 என்ற தனியார் ஐபி அப்படியே உள்ளது எனவே அந்த அட்ரஸிங்யை மாற்ற தேவையில்லை எனவே இந்த மாற்றங்களை பிரதிபலிக்க நீங்கள் ஒவ்வொரு இயந்திரத்தையும் சுயாதீனமாக மறுகட்டமைக்க தேவையில்லை இப்போது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் NAT இல் உள்ளது நீங்கள் ஐபி மாஸ்க்வெரேடிங் என்று ஒன்றைப் பயன்படுத்தலாம் எனவே ஐபி மாஸ்க்வெரேடிங் என்றால் என்ன அது போன்றது உங்களிடம் ஒரு பொது ஐபி அட்ரஸிங் உள்ளது அதை நீங்கள் பல ஹோஸ்டுக்கு வரைபடமாக்கலாம் இப்போது நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் ஐபி அட்ரஸிங் யுடன் போர்ட் அட்ரஸிங்யை நீங்கள் உண்மையில் பயன்படுத்தலாம் எனவே இந்த கருத்து NAT இன் சூழலில் சுவாரஸ்யமானது எனவே நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் எனவே இது அடிப்படையில் NAT இன் நீட்டிப்பாகும் இது ஒரு துறைமுக அடிப்படையிலான NAT அல்லது PNAT என அழைக்கப்படுகிறது இப்போது PNAT இல் அது என்ன நடக்கிறது எனவே இறுதியில் நீங்கள் தகவல்தொடர்பு பற்றி நினைத்தால் தகவல்தொடர்புகள் அடிப்படையில் தகவல்தொடர்புகளை செயலாக்குவதற்கான ஒரு செயல்முறையாகும் மூல இயந்திரத்தில் ஒரு செயல்முறை இலக்கு இயந்திரத்தில் மற்றொரு செயல்முறையுடன் தொடர்புகொள்வது எனவே இந்த செயல்முறை முறை இயந்திரத்தின் ஐபி அட்ரஸிங் மற்றும் ஒரு போர்ட் எண் அடையாளம் காணப்படுகிறது எனவே இந்த போர்ட் எண்கள் ஒரு இயந்திரத்திற்குள் இயங்கும் ஒரு செயல்முறையை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுத்தப்படுகின்றன இப்போது இந்த மேப்பிங்கை உருவாக்க இந்த ஐபி போர்ட் ஜோடியை உண்மையில் ஒன்றாகப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் எனவே இங்கே ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே துறைமுக 2001 இல் இந்த இயந்திரத்திற்கு ஒரு பயன்பாடு இயங்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 இன் தனிப்பட்ட ஐபி உள்ளது மற்றொரு மெஷின் இது மெஷின் ஏ என்று கூறுகிறது இது மெஷின் பி இயந்திரத்தில் பி இது வேறு தனியார் அட்ரஸிங்யைப் பயன்படுத்துகிறது 10 டாட் 0 டாட் 1 டாட் 3 மற்றும் பயன்பாடு போர்ட் 3020 இல் இயங்குகிறது இப்போது இந்த பாக்கெட்டுகள் வெளியில் செல்லும் போதெல்லாம் அவை நமக்குப் பொருந்தாத அல்லது வேறுபட்ட சில பொது இயந்திரங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றன எனவே அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் NAT சாதனம் இப்போது என்ன செய்கிறது NAT சாதனம் இந்த ஐபி போர்ட்டை மற்றொரு ஐபி போர்ட்டுக்கு மேப்பிங் செய்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட தனியார் ஐபி மற்றும் போர்ட் எண் பொது அட்ரஸிங் மற்றும் ஒரு துறைமுகத்திற்கு மாற்றப்படுவதால் இங்கே என்ன நடக்கிறது இரண்டாவது தனியார் ஐபி மற்றும் துறைமுகம் மற்றொரு பொது ஐபி மற்றும் துறைமுகத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது இப்போது இங்கே நான் மெஷின் இரண்டிற்கும் ஒரே பொது ஐபியைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த போர்ட் எண் உண்மையில் வேறுபாட்டை உருவாக்குகிறது எனவே நான் ஒரு பதிலைப் பெறும் போதெல்லாம் ஐபி 128 டாட் 143 டாட் 71 டாட் 21 இன் போர்ட் 2100 இல் எனக்கு பதில் கிடைத்தால் தலைகீழ் மேப்பிங்கில் 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 க்கு துறைமுகத்தில் மேப்பிங் செய்யப்படும் என்பதை நான் அறிவேன் இதேபோல் இந்த குறிப்பிட்ட மேப்பிங்கிலிருந்து 4444 போர்ட் என்ற இடத்தில் உள்ள NAT சாதனத்தில் ஒரு பாக்கெட்டைப் பெறுகிறீர்கள் என்றால் இந்த ஐபி போர்ட் ஜோடி 10 டாட் 0 டாட் 1 டாட் 3 க்கு மேப் செய்யப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இப்போது நீங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான ஐபி அட்ரஸிங் களைக் கொண்ட அதிக எண்ணிக்கையிலான பயனர்களை ஆதரிக்க முடியும் ஏனென்றால் எந்த வகையிலும் நீங்கள் 65000 க்கும் அதிகமான 65000 க்கும் மேற்பட்ட போர்ட்களைக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ரிசர்வ் போர்ட் அட்ரஸிங்யைக் கூட அகற்றினால் 10000 வரிசையில் உங்களிடம் சில போர்ட் எண்கள் உள்ளன அது 50000 ஐப் போன்றது உங்களிடம் உள்ள பல தனித்துவமான போர்ட் எண் எனவே உங்களிடம் மிகக் குறைந்த பொது ஐபி அட்ரஸிங் கள் இருந்தால் அதனால்தான் ஐபி போர்ட் ஜோடியுடன் மேப்பிங் செய்வதன் மூலம் மிகக் குறைந்த பொது ஐபி அட்ரஸிங் கள் மூலம் நீங்கள் உண்மையில் தனியார் பிணையத்தில் அதிக எண்ணிக்கையிலான பயனர்களை ஆதரிக்க முடியும் அவர்களுக்காக நீங்கள் ஒரே பொது ஐபியைப் பயன்படுத்தலாம் ஆனால் வெவ்வேறு போர்ட் எண் மற்றும் மேப்பிங் அடிப்படையில் ஐபி போர்ட் ஜோடியை அடிப்படையாகக் கொண்டு செய்யப்படுகிறது எனவே இது ஐபி மாஸ்க்வெரேடிங்கின் கருத்தாகும் இதன் மூலம் நீங்கள் தனியார் நெட்வொர்க்கில் அதிக எண்ணிக்கையிலான பயனர்களை மீண்டும் ஆதரிக்க முடியும் NAT இல் உள்ள மற்றொரு பயன்பாட்டு வழக்கு என்னவென்றால் இது சேவையகங்களின் சுமை சமநிலையைச் செய்ய உதவும் எனவே பல ஒத்த சேவையகத்தின் சுமைகளின் நிலுவைகள் அவை ஒரு ஐபி அட்ரஸிங் யிலிருந்து அணுகப்படுகின்றன எனவே சேவையகத்திற்கும் உள் அமைப்புகளுக்கும் இடையிலான சுமைகளை சமப்படுத்த வெவ்வேறு உள் ஐபி அட்ரஸிங் களுக்கு வெவ்வேறு உள்வரும் இணைப்புகளை மொழிபெயர்க்கும் NAT பெட்டி இப்போது தனியார் அட்ரஸிங்யுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவே இது போன்ற ஒரு உதாரணம் நீங்கள் கோரிக்கையைப் பெறும்போதெல்லாம் அதே இலக்கு ஐபிக்கு கோரிக்கையைப் பெறுகிறீர்கள் அதாவது 128 புள்ளி 143 புள்ளி 71 புள்ளி 21 மேலும் இந்த குறிப்பிட்ட வேண்டுகோள் NAT சாதனத்திற்கு சுமை அடிப்படையில் வரும் போதெல்லாம் NAT சாதனம் சில இயந்திரங்களை ஒரு இயந்திரத்திற்கு 10 புள்ளி 0 புள்ளி 1 புள்ளியில் திருப்பி விடலாம் 2 மற்றும் 10 டாட் 0 டாட் 1 டாட் 3 இல் வேறு எந்திரத்திற்கான கோரிக்கை எனவே அதே பொது ஐபி பல தனியார் ஐபிக்கு மேப் செய்யப்படுகிறது மற்றும் பல தனியார் ஐபி அட்ரஸிங் களுக்கு கோரிக்கைகளை விநியோகிப்பதன் மூலம் என்ஏடி உண்மையில் சுமை சமநிலையை செய்ய முடியும் இப்போது இந்த வலை சேவையகங்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் மேலும் வலை சேவையகத்தின் இரண்டு வெவ்வேறு பிரதிகள் உங்களிடம் உள்ளன இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸிங் க்கு வலை கோரிக்கை வரும்போதெல்லாம் 128 டாட் 143 டாட் 7 டாட் 21 எனவே நீங்கள் ஒரு தனிப்பட்ட அட்ரஸிங்க்கு 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 அல்லது 10 டாட் 0 டாட் 1 டாட் 3 கிடைக்கும் மீது மற்றும் அல்லது சுமை சமநிலை கொள்கையின் அடிப்படையில் பின்னர் அந்த குறிப்பிட்ட இயந்திரத்திற்கு கோரிக்கையை அனுப்பவும் இப்போது இது NAT இன் பரந்த யோசனை இப்போது NAT இன் ஒரு வரம்பு என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்துடன் தொடர்புகொள்வதற்கு வெளியில் இருந்து யாரோ ஒருவர் இருப்பதை நீங்கள் காட்ட வேண்டும் அவர்கள் NAT சாதனத்தில் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே NAT சாதனத்தில் இந்த மேப்பிங் உங்களிடம் இல்லையென்றால் நீங்கள் வெளிப்புற கோரிக்கையை வழங்க முடியாது எனவே அந்த நேரத்தில் நீங்கள் NAT க்கு பின்னால் இருந்தால் NAT பெட்டியின் பொது ஐபி பற்றிய தகவல் அவர்களிடம் இல்லாவிட்டால் வெளியில் இருந்து ஒருவர் உங்களுடன் நேரடியாக இணைக்க முடியாது எனவே நீங்கள் உள்ளே இருந்து ஒரு இணைப்பை உருவாக்கும் போதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் இந்த மூல இலக்கு ஐபி ஜோடி மூலம் பொது ஐபி அட்ரஸிங் பற்றிய தகவல்களைப் பெற வெளிப்புற இயந்திரத்தை அனுமதிக்கிறீர்கள் எனவே இது உங்கள் NAT எல்லை என்று கருதி உங்களிடம் NAT பெட்டி உள்ளது ஒரு மெஷின் உள்ளே உள்ளது இது பொது டொமினில் உள்ள மெஷின் எனவே இது எனது பொது டின் மற்றும் இது எனது தனிப்பட்ட டொமைன் இப்போது நீங்கள் உள்ளே இருந்து இணைப்பு தொடங்கப்பட்டால் நீங்கள் பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் உங்களிடம் மூல ஐபி ஒரு தனியார் ஐபியாக உள்ளது 10 டாட் 0 டாட் 1 டாட் 2 என்றும் இலக்கு ஐபி ஒரு பொது ஐபியாகவும் சொல்லுங்கள் 202 டாட் 141 டாட் 81 டாட் 3 பாக்கெட் வெளியில் செல்லும் போதெல்லாம் NAT பெட்டி இந்த மூல ஐபி மூல ஐபியை சில பொது ஐபிக்கு மாற்றுகிறது 194 டாட் 3 டாட் 2 டாட் 2 மற்றும் முந்தைய ஐபி இலக்கு ஐபி இந்த ஐபி இந்த குறிப்பிட்ட செய்தியை இந்த ஐபியிலிருந்து பெறும்போதெல்லாம் இது எனது இலக்கு ஐபியாக இருக்க வேண்டும் என்பதை அறிய முடியும் எனவே அது கோரிக்கை செய்தி கோரிக்கையின் மூல ஐபி பதிலில் இலக்கு ஐபியாக இருக்க வேண்டும் எனவே இது பதில் செய்தியில் இலக்கு ஐபியைப் பயன்படுத்துகிறது இது 194 டாட் 3 டாட் 2 டாட் 2 என்பதால் இலக்கு ஐபி பயன்படுத்துகிறது மற்றும் அந்த பாக்கெட்டை திருப்பி அனுப்புங்கள் NAT க்கு வரும்போது NAT ஒரு மாற்றத்தை இந்த இலக்கு ஐபியாக மாற்றுகிறது இந்த மூல ஐபிக்கு மாற்றவும் மற்றும் உள் இயந்திரத்திற்கு அனுப்பப்படும் பாக்கெட்டை மாற்றவும் ஆனால் உள் இயந்திரம் இணைப்பைத் தொடங்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் வாழ்க்கை கடினம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இது தனியார் களத்தில் எனது உள் இயந்திரம் மற்றும் இது பொது களத்தில் உள்ள இயந்திரம் இப்போது இங்கே இங்கே NAT பெட்டி உள்ளது இந்த பொது இயந்திரம் 10 dot 3 dot some 4 dot 2 இன் இந்த உள் ஐபிக்கு பாக்கெட்டை அனுப்ப முடியாது இது NAT பெட்டியின் பொது ஐபியை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களிடம் NAT பெட்டியின் பொது ஐபி பற்றிய தகவல் இல்லையென்றால் பொது களத்தில் உள்ள இந்த இயந்திரம் ஒரு இணைப்பைத் தொடங்க முடியாது இப்போது இந்த சிக்கலை தீர்க்க மக்கள் டி எனவே டி எஸ் விஷயத்தில் ஒரு வலை சேவையகமாக நான் கொடுத்த உதாரணத்திற்கு இந்த விஷயங்களை பெயரிடுவதற்கு பதிலாக உங்களிடம் ஒரு மேப்பிங் உள்ளது kgp dot ac dot in 202 dot 141 dot 81 dot 2 போன்றது மேலும் இந்த குறிப்பிட்ட ஐபி NAT பெட்டியின் ஐபிக்கு பொருத்தப்பட்டுள்ளது எனவே கோரிக்கை வரும்போதெல்லாம் வலை சேவையகங்களின் பல பிரதிகள் எங்களிடம் உள்ளன சுமை சமநிலை கொள்கையின் அடிப்படையில் இது தனிப்பட்ட பிணையத்தின் உள் இருக்கும் எந்திரங்களுக்கு கோரிக்கையை அனுப்புகிறது எனவே டி எஸ் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த வகையான சுமை சமநிலை தேவைப்படும் போதெல்லாம் இந்த சிக்கலை நாங்கள் தீர்க்கிறோம் ஆனால் பொதுவாக உங்களிடம் NAT பெட்டியின் ஐபி இல்லையென்றால் வெளி உலகத்திலிருந்தோ அல்லது பொது உலகத்திலிருந்தோ ஒரு இணைப்பை நீங்கள் தொடங்க முடியாது நீங்கள் தனிப்பட்ட நெட்வொர்க்கிலிருந்து அல்லது உள் நெட்வொர்க்கிலிருந்து இணைப்பைத் தொடங்க வேண்டும் எனவே நெட்வொர்க் அட்ரஸிங் மொழிபெயர்ப்பின் இந்த கருத்தாக்கத்தைப் பற்றியது இது ஐபி பதிப்பு 4 இன் உதவியுடன் அதிக எண்ணிக்கையிலான முனைகளை ஆதரிக்க மிகவும் பயனுள்ள வழிமுறையாகும் அடுத்த வகுப்பில் ஐபி பதிப்பு 6 ஐப் பார்க்கிறோம் ஐபி பதிப்பு 6 என்றாலும் இது மிகவும் வெற்றிகரமான புரோட்டோகால் அல்ல நெட்வொர்க் வடிவமைப்பு ஐபிவி 6 தேவை என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொண்டாலும் ஆனால் இப்போது வரை மக்கள் ஒவ்வொரு நோக்கத்திற்காகவும் ஐபிவி 6 ஐ உலகளவில் வெற்றிகரமாக பயன்படுத்த முடியவில்லை ஐபிவி 4 ஐபிவி 4 உடன் ஒப்பிடும்போது அதிக எண்ணிக்கையிலான அட்ரஸிங் இடத்தை வழங்குகிறது மேலும் இது ஐபி புரோட்டோகால்யை நிர்வகிப்பதற்கான நல்ல வழிமுறையைக் கொண்டுள்ளது அது ஒரு வெற்றி இல்லை என்றாலும் தீவு வாரியான ஐபிவி 6 இன் பல இடங்களில் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்கள் இணையத்தின் விஷயங்களுக்காக ஐபிவி 6 ஐ ஆராய்ந்து வருகின்றனர் குறிப்பு நேரம் 3128 தொடர்பு எனவே அடுத்த வகுப்பில் ஐபிவி 6 புரோட்டோகால்யின் அடிப்படைக் கொள்கைகளை சுருக்கமாகப் பார்ப்போம் மேலும் மக்கள் மேப்பிங் செய்ய முயற்சிக்கும் விதம் அல்லது ஐபிவி 4 அட்ரஸிங் பொறிமுறை மற்றும் ஐபிவி 6 அட்ரஸிங் பொறிமுறைக்கு இடையில் பொருந்தக்கூடிய தன்மையைப் பார்ப்போம் இன்று வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்